மின்சார துருவப்படுத்தல் மற்றும் பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்கள் II முந்தைய விரிவுரையில் ஒரு ஊடகம் அல்லது பொருளை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் அது சில துருவப்படுத்தல் அடர்த்தியைக் கொண்டிருந்தது எனவே நிகர இருமுனை திருப்புத்திறன் மற்றும் நாம் இயல்பு ரீதியாக பார்த்து மேற்பரப்பு மின்னூட்டம் மற்றும் மொத்த மின்னூட்டத்திற்கு வழிவகுக்கிறது என்று கூறினோம் சரியாக இந்த மின்னூட்டங்கள் என்பது என்ன அவை என்ன உற்பத்தி செய்கின்றன அதைத்தான் இந்த விரிவுரையில் நாம் பார்க்க விரும்புகிறோம் இறுதியாக இந்த மின்னூட்டங்கள் காரணமாக நாம் பார்க்க விரும்பும் விளைவு அவைகள் உற்பத்தி செய்யும் புலம் அல்லது அவை உற்பத்தி செய்யும் மின்னழுத்தம் எனவே நாம் கற்றுக்கொள்ளும் நமது பகுதி எந்த வகையான மின்னூட்டங்களை தோற்றுவிக்கின்றன இந்த அளவுகள் மூலம் மட்டுமே இருக்கப் போகிறது ஏனென்றால் இது நாம் ஆர்வமாக உள்ள அளவு இந்த மின்னூட்டங்கள்ஆல் வழங்கப்படும் கனஅளவை நான் தொகையீடு செய்கிறேன் எனவே துருவப்படுத்தப்பட்ட சில பொருள்களை எடுத்துக் கொள்வோம் மற்றும் அது துருவப்படுத்தல் p ஐ எடுத்துச் செல்கிறது பின்னர் முந்தைய விரிவுரையில் r இல் நாம் கண்ட மின்னழுத்தம் இந்த துருவப்படுத்தல் காரணமாக r பிரைம் டாட் r மைனஸ் r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் க்யூப் d v பிரைம் இல் 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 p என வழங்கப்படஉள்ளது d v பிரைம் m இப்போது இதைப் புரிந்துகொள்ள இந்த தந்திரத்தை நான் பயன்படுத்துகிறேன் நான் gradient சாய்வு எடுத்தேன் என்றால் என்றால் r மைனஸ் r பிரைம் என்ற முதன்மை மாறியை பொறுத்து இதை நீங்கள் எளிதாக காட்ட முடியும் இதை நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியாக விட்டுவிடுகிறேன் r மைனஸ் r பிரைம் வகுத்தல் r மைனஸ் r பிரைம் கியூப்ட் என வெளிவரும் எனவே இந்த அளவை இங்கே சிவப்பு நிறத்தில் இந்த அளவு மூலம் இங்கே மாற்றி v r ஐ 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 இண்டெகரேஷன் p r பிரைம் டாட் gradient இந்த பிரைம் மாறியைப் பொறுத்து 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் என எழுதலாம் இப்போது நாம் சில கையாளுதல்களை செய்வோம் p r பிரைம் டாட் சாய்வு of 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் divergence of p r பிரைம் வகுத்தல் r மைனஸ் r பிரைம் மைனஸ் என நான் எழுத போகிறேன் இந்த divergence ஆனது பிரைம்ட் மாறியை பொறுத்தது ஆகும் பிரைம்ட் divergence of p r பிரைம் வகுத்தல் r மைனஸ் r பிரைம் ஆகும் இது ஒரு வெக்டர் அடையாளம் 1 d இல் அது பார்க்க மிகவும் எளிதானது 3 d இலும் இது பார்க்க மிகவும் எளிதானது மற்றும் நீங்கள் அதை workout செய்யலாம் எனவே நான் பிரைம் மாறி p r பிரைம் வகுத்தல் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் ஐ பொருத்து மைனஸ் 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 இண்டெகரேஷன் divergence க்கு சமமாக மின்னழுத்தம் v r ஐ பெறுகிறேன் இந்த துருவப்படுத்தப்பட்ட பொருளை நாம் பார்க்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நான் இந்த முதல் termக்கு divergence தேற்றத்தை பயன்படுத்த முடியும் மற்றும் இதை 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 இண்டெகரேஷன் 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் p r பிரைம் டாட் n பிரைம் n பிரைம் என்பது ஓரலகு திசையன் தொகுதிக்கு வெளியே உள்ளது இதன் திசை மேற்பரப்பு உறுப்பு d s பிளஸ் 1 ஓவர் 4 pi epsilon 0 தொகையீட்டின் திசையாகும் நான் மைனஸ் குறியை உள்ளே எடுக்கிறேன் மைனஸ் டெல் பிரைம் டாட் p r பிரைம் divergence of துருவப்படுத்தல் அடர்த்தி வகுத்தல் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் நான் இதை சற்று வேறுபட்ட வடிவத்தில் எழுதுகிறேன் இந்த அளவுகள் என்ன என்பதை நீங்கள் பாருங்கள் 4 பை எப்சிலோன் 0 இதே போன்ற கன அளவில் மேற்பரப்பு மின்னூட்டம் சிக்மா இருந்தால் மேற்பரப்பு மின்னூட்டம் சிக்மா மற்றும் மொத்த மின்னூட்டம் ரோ மற்றும் சிக்மா இருந்தால் நான் மின்னூட்ட அடர்த்தியை 1 ஓவர் r மைனஸ் r பிரைம் சிக்மா r பிரைம் இண்டெகரேடட் ஓவர் the surface பிளஸ் 1 ஓவர் 4 பை எப்சிலான் 0 இண்டெகரேஷன் ரோ r பிரைம் ஓவர் r மைனஸ் r பிரைம் d v பிரைம் d s பிரைம் என எழுதுவேன் இது உங்களுக்கு என்ன சொல்கிறது இது நிலைமின்னியல் பண்புகள் நிலைமின்னழுத்தம் அல்லது மின்புலம் ஆகியவற்றைப் பொறுத்தவரை இந்த மின்னூட்ட அடர்த்தி சிக்மா இந்த அளவுக்குச் சமமானது என்றும் மற்றும் மொத்த அடர்த்தி ரோ இங்கே இந்த அளவுக்குச் சமம் என்று உங்களுக்கு சொல்கிறது divergence of p

எனவே மின்சாரம் அல்லது நிலைமின்பண்புகளைப் பொறுத்தவரை நான் இதைக்கொண்டு விளக்கப் போகிறேன் மேற்பரப்பில் சில மின்னூட்ட துருவப்படுத்தல் அடர்த்தி p r n டாட் p உடன் கொடுக்கப்பட்ட மொத்த பொருள் என்பது மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தி போன்றது மற்றும் துருவப்படுத்தல் காரணமாக ஏற்படும் இந்த மின்னூட்டங்கள் நகர்வதற்கு சுதந்திரமாக இல்லாததால் நான் இதை பிணைக்கப்பட்ட மின்னூட்டங்கள் என்று அழைக்கப் போகிறேன் அதே போல் divergence of p r என்னிடம் இங்கே பிரைம் இல்லை மொத்த மின்னூட்ட அடர்த்தி ரோ r க்கு சமமாக உள்ளது மீண்டும் இவை சுதந்திரமாக இயங்கக்கூடிய மின்னூட்டங்கள் அல்ல நான் இந்த கட்டு அல்லது பிணைக்கப்பட்ட என்று அழைக்க போகிறேன் இது நாம் முன்பு உருவாக்கிய இயற்பியல் படத்துடன் ஒத்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் துருவப்படுத்தல் ஒரு மேற்பரப்பு மின்னூட்டத்திற்கும் பிணைக்கப்பட்ட மின்னூட்டத்திற்கும் வழிவகுத்தது மேலும் அது divergence ஆல் விண்வெளியில் p எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை நீங்கள் காணலாம் அது மாறுபடும் என்றால் பிணைக்கப்பட்ட மின்னூட்டத்திற்கு வழிவகுக்கும் p ஒரு மாறிலியாக இருந்தால் பிணைக்கப்பட்ட மொத்த மின்னூட்டம் இருக்காது ஆனால் இன்னும் மேற்பரப்பு மின்னூட்டம் உள்ளது எனவே நிலைமின்னியல் ஆற்றலைப் பொருத்தவரை p என்பது பிணைக்கப்பட்ட மின்னூட்ட மேற்பரப்புக்கு சமம் அதே போல் மொத்தமாக மற்றும் எனவே மின்சார புலமும் இருக்கும் இது மிகவும் இடைப்பட்ட மின்னழுத்தம் ஆகும் இது இந்த வரம்புக்குட்பட்ட மின்னூட்டங்களுக்கு வழி வகுப்பதற்கு சமமாக இருக்கும் நாம் சில உதாரணங்களைப் பார்ப்போம் என்னிடம் உயரம் h ஆரம் r கொண்ட சிலிண்டர் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது r என்பது h ஐ விட மிக அதிகம் எனவே இது மிகவும் மெல்லிய வட்டு போன்றது மேலும் இது துருவப்படுத்தலை எடுத்துச்செல்லும் ஒரு நிலையான துருவப்படுத்தல் p பின்னர் நிலைமின்னழுத்தம் அல்லது புலத்தை பொறுத்தவரை இது ஒரு பிணைக்கப்பட்ட மின்னூட்டத்தின் மேற்பரப்பில் சமமாக இருக்கும் p ஒரு மாறிலி என்பதால் உள்ளே எந்த பிணைக்கப்பட்ட மின்னூட்டமும் இல்லை இருப்பினும் மேல் பக்கத்திலிருந்து n வெளியே வருகிறது எனவே p டாட் n p மற்றும் r ஒரே திசையில் இருப்பதால் மேலேயுள்ள மேற்பரப்பில் நேர்மறை மின்னூட்டத்தை சிக்மாவுடன் கொடுக்கும் சிக்மா b என்பது p டாட் n க்கு சமம் இது p மற்றும் கீழே உள்ள மேற்பரப்பு எதிர்மறை மின்னூட்டத்தை கொடுக்கும் ஏனெனில் இங்கே n இந்த திசையில் மற்றும் p இந்த திசையில் உள்ளது எனவே இது எனக்கு எதிர்மறை மின்னூட்டம் மைனஸ் சிக்மாவானது மைனஸ் p க்கு சமம் என்பதை கொடுக்கும் எனவே இங்கே சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது இது பிளஸ் மற்றும் மைனஸ் மேற்பரப்பு மின்னூட்டங்களுடன்கூடிய இரண்டு பெரிய தட்டுகளுக்கு சமமாக உள்ளது எனவே உள்ளே மின் புலமானது p க்கு எதிர் திசையில் இருக்க போகிறது p ஓவர் எப்சிலான் 0 இன் magnitude அது உதாரணம் ஒன்று உதாரணமாக இரண்டை எடுத்துக்கொள்வோம் நான் ஒரு மெல்லிய கம்பிக்கு பதிலாக ஆரத்தை விட மிகவும் பெரிய நீளத்தை உடைய p மீண்டும் உள்ளே கொடுக்கப்படுகிறது என எடுத்துக் கொள்கிறேன் பின்னர் நான் p க்கு எதிராக இதை சமானமாக கருத முடியும் இது மாறிலியாக உள்ளது உள்ளே எந்த மின்னூட்டமும் இருக்கப்போவதில்லை உள்ளே மொத்த மின்னூட்டமும் இல்லை ஆனால் மேல் மற்றும் கீழ் முனைகள் மீண்டும் மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தியாக எனக்கு p ஐ கொடுக்கின்றன இது ஒரு சிறிய ஒப்பீடு என்பதால் நீளத்துடன் ஒப்பிடுகையில் பக்கங்களில் உள்ள பகுதி மிகவும் சிறியது இது இரண்டு மின்னூட்டங்களுக்கு சமமானது என்று நான் கருதலாம் pi a ஸ்கொயர் I தொலைவில் பிரிக்கப்பட்ட p முறை pi a ஸ்கொயர் p மற்றும் புல கோடுகள் இந்த தோராயத்தில் இந்த மாதிரி இருக்க போகிறது மூன்றாவது உதாரணத்தில் இருப்பதைப் போல ஒரு நிலையான துருவப்படுத்தலைச் சுமந்து செல்லும் ஒரு கோளத்தை எடுத்துக் கொள்வோம் கோளத்திற்கு கோள ஆய அச்சுகளில் அலகு திசையன் r க்கு n என்பது சமம் n என்பது அலகு திசையன் r க்கு சமம் மற்றும் துருவப்படுத்தல் p என்பது p z ஆகும் பின்னர் மேற்பரப்பு மின்னூட்டம் சிக்மா p டாட் n ஆக இருக்கும் இது p z டாட் r ஆகும் இந்த கோள ஆயத்தொலைவுகள் பற்றிய விரிவுரையிலிருந்து நீங்கள் அழைத்தால் இது p cosine of தீட்டா ஆகும் இந்தப் பக்கத்தில் n இந்த கீழ்ப்பக்கம் போன்றது எனவே நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் cosine தீட்டா நேர்மறையாக இருக்கும் வரை சிக்மாவும் நேர்மறையானது நீங்கள் cosine தீட்டாவை நோக்கிச் செல்லும்போது அது சிறியதாகவும் சிறியதாகவும் சென்று அது பூஜ்ஜியத்திற்கு சமமாகிறது பூமத்திய ரேகையில் துல்லியமாக பூஜ்ஜியமாக மாறுகிறது p cosine தீட்டாவை பொறுத்து பின்னர் கீழ்பக்கத்தில் எதிர்மறையாக மாறுகிறது மொத்தம் எப்படி பிணைக்கப்பட்டுள்ளது பிணைக்கப்பட்ட ரோ இது divergence p இது 0 ஆகும் ஏனெனில் p என்பது ஒரு மாறிலி சிக்மாவிற்கு சமமான சிக்மா 0 கொசைன் தீட்டாவைக் கொண்டிருந்த ஒரு சிக்கலை முன்பு நாம் தீர்த்ததற்கு சமமானதாக நீங்கள் நினைவு கூர்ந்தால் இப்போது இது இதற்கு சமம் அது எனக்கு என்ன கொடுத்தது அது எனக்கு எதிர் திசையில் ஒரு மின் புலத்தை அளிக்கிறது அதன் அளவு சிக்மா 0 ஓவர் 3 எப்சிலன் 0 மற்றும் வெளியே அது இரண்டு புலங்களை உடையதாகிறது சற்றே பிரிக்கப்பட்ட மின்னூட்டத்தை உடைய கோளம் நேர்மறை மற்றும் எதிர்மறை கோளங்கள் நான் செய்யாத ஒரு இருமுனை புலம் போல ஆகி நான் அந்த உதாரணத்தை தீர்க்க ஆனால் அதை நாம் பெற்ற விதத்தை இப்போது நீங்கள் பார்க்க முடியும் இது இரண்டு எதிர்மாறாக இருந்தது கோளங்களை சற்று மாற்றினோம் இது வெளிப்புற கோளத்திற்கு இது இருமுனையாக மாறும் எனவே இது முன்பு இருந்த அதே புலத்தையும் எனக்குக் கொடுக்கும் இது எனக்கு ஒரு நிலையான e ஐ உள்ளே கொடுக்கும் இது p ஓவர் 3 எப்சிலன் 0 க்கு சமம் மற்றும் வெளியே எனக்கு ஒரு இருமுனை புலத்தை கொடுக்கும் ஒரு இருமுனை p இருமுனை இயக்கம் p இது 4 pi வகுத்தல் 3 r க்யூப்ட் b எனவே இந்த சொற்பொழிவில் நாம் கண்டது என்னவென்றால் துருவமுனைப்பை ஒரு மின்னூட்ட விநியோகமாக நான் எப்படி நினைப்பேன் ஏனெனில் divergence எனக்கு மொத்த மின்னூட்ட விநியோகத்தைத் தருவதால் மொத்த மின்னூட்ட அடர்த்தி மற்றும் n உடன் ஆன பெருக்கல் பலன் ஆகியவற்றைக் கொடுக்கும் அங்கு n என்பது சாதாரணமாக வெளியேறும் மின்கடத்தா அது எனக்கு மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தியை அளிக்கிறது மேலும் இதிலிருந்து நான் மின்னழுத்தத்தையும் புலத்தையும் கணக்கிட முடியும்